வணக்கம் இன்றைய விரிவுரையில் 2 கோட்பாடுகள் பற்றி விவாதிக்கப்படும் அவை ரெஸிபிரோஸிட்டி தேற்றம் மற்றும் காம்பென்சேஷன் தேற்றம் எனவே ரெஸிபிரோஸிட்டி தேற்றத்துடன் தொடங்குவோம் எனவே ரெஸிபிரோஸிட்டி தேற்றம் அடிப்படையில் என்ன கூறுகிறது இது அனைத்து நெட்வொர்க்குக்கும் பொருந்தாத ரெஸிபிரோஸிட்டி தேற்றத்தின் மிக முக்கியமான அம்சமாகும் நாம் ரெஸிபிரோஸிட்டி தேற்றத்தை கையாளும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் ரெஸிபிரோஸிட்டி தேற்றத்தின் மீது விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் நீங்கள் ரெஸிபிரோஸிட்டி தேற்றத்தை பின்பற்றாவிட்டால் நீங்கள் தவறாகப் பயன்படுத்துவீர்கள் மேலும் இது சர்க்யூட்டில் கடுமையான தவறான முடிவுக்கு வழிவகுக்கும் இந்த விரிவுரையில் ரெஸிபிரோஸிட்டி தேற்றத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை விளக்குவோம் விஷயங்களை தெளிவுபடுத்த 1 உதாரணத்தையும் எடுப்போம் இப்போதுரெஸிபிரோஸிட்டி தேற்றத்தால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று பார்ப்போம் தேற்றம் ஒரு emf E என்றால் emf என்பது ஒன்றுமில்லை ரெஸிபிரோஸிட்டி நெட்வொர்க்கின் 1 கிளையில் எலெக்ட்ரோ மோட்டிவ் போர்ஸ் E என்பது வேறு ஒரு கிளையில் I கரண்ட் ஐ உருவாக்குகிறது பின்னர் emf முதலில் இருந்து இரண்டாவது கிளைக்கு நகர்த்தப்பட்டால் இது முதல் கிளையில் அதே கரண்ட் ஐ ஏற்படுத்தும் அங்கு emf ஒரு ஷார்ட் சர்க்யூட் மூலம் மாற்றப்பட்டுள்ளது இந்த வரையறையை ஒரு சர்க்யூட் மூலம் புரிந்துகொள்வோம் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி நாம் முதலில் ஒரு சர்க்யூட் வைத்திருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் அங்கு நோடு a மற்றும் b க்கு இடையில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் E உள்ளது மேலும் கரண்ட் I ரெசிஸ்டன்ஸ் இலும் நோடு a மற்றும் b உடன் பாய்கிறது வோல்டேஜ் சோர்ஸ் ஆற்றல் பெறும் போது சர்க்யூட் ஆற்றல் மிக்கதாக இருக்கும் இந்த குறிப்பிட்ட கிளையில் கரண்ட் பாயும் இந்த கரண்ட் I என்று வைத்துக் கொள்கிறோம் நீங்கள் மாற்றினால் அல்லது இந்த கரண்ட் மற்றும் வோல்டேஜ் சோர்ஸ் E இன் இருப்பிடங்களை பரிமாறிக்கொண்டால் மற்ற மதிப்புகள் சர்க்யூட்டில் மாறப்போவதில்லை என்று ரெஸிபிரோஸிட்டி தேற்றம் கூறுகிறது இதன் பொருள் E இன் மதிப்பை நாங்கள் மாற்றியமைக்கிறோம் என்று அர்த்தம் நீங்கள் இரண்டின் இருப்பிடங்களையும் மாற்றுவீர்கள் பாராமீட்டர்ஸ் 1 என்பது E அது வோல்டேஜ் சோர்ஸ் ஆகும் இரண்டாவது இந்த குறிப்பிட்ட கிளையில் கரண்ட் பாய்கிறது எனவே வோல்டேஜ் சோர்ஸ் ஐ கரண்ட் இடத்தில் வைத்தால் வோல்டேஜ் சோர்ஸ் இன் போலாரிட்டி கரண்ட் இன் முந்தைய திசையைப் போலவே அதே திசையில் சர்க்யூட்க்கு சக்தியைக் கொடுக்கும் வகையில் இருக்கும் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் அதாவது நீங்கள் இங்கே cd க்கு இடையில் பார்த்தால் E இன் போலாரிட்டி மைனஸ் மேலே உள்ளது மற்றும் பிளஸ் கீழே உள்ளது சோர்ஸ் இலிருந்து பாயும் கரண்ட் அதே திசையில் இருக்கும் என்பதை இது உறுதி செய்யும் ஒரிஜினல் சர்க்யூட் கூட ஆற்றல் பெற்றது இப்போது அடுத்தது வோல்டேஜ் சோர்ஸ் உடன் இணைக்கப்பட்ட அந்த கிளையில் கரண்ட் ஐ வைப்பீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது a மற்றும் b நோட்ஸ் ஐ ஷார்ட் சர்க்யூட் செய்ய வேண்டும் ஏனெனில் இப்போது வோல்டேஜ் சோர்ஸ் கிடைக்கவில்லை எனவே இது ஷார்ட் சர்க்யூட்டுடன் இருக்கும் மற்ற பாராமீட்டர்ஸ் ஐ ஒரே மாதிரியாக வைத்திருக்கும் கிளையில் அதே கரண்ட் பாயும் அதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இன் இருப்பிடத்தையும் மற்றும் கரண்ட் ஐயும் நீங்கள் பரிமாறிக் கொள்ளலாம் என்பதாகும் இப்போது முக்கியமான விஷயம் என்னவென்றால் சர்க்யூட் லீனியர் மற்றும் எந்த நேரமும் எலமெண்ட் இல்லாத போது மட்டுமே ரெஸிபிரோஸிட்டி தேற்றத்தைப் பயன்படுத்த முடியும் இப்போது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் எந்தவொரு நெட்வொர்க்கிலும் வோல்டேஜ் சோர்ஸ் மற்றும் கரண்ட் இன் இடங்கள் ஒன்றோடொன்று மாறும்போது வோல்டேஜ் இன் அளவு மற்றும் சர்க்யூட்டில் பாயும் கரண்ட் ஒரே மாதிரியாக இருப்பதால் ரெஸிபிரோஸிட்டி தேற்றத்தை விளக்க முடியும் என்றும் நீங்கள் கூறலாம் இப்போது வோல்டேஜ் சோர்ஸ் இன் போலாரிட்டி ஒவ்வொரு நிலையிலும் கிளை கரண்ட் இன் திசையுடன் ஒத்ததாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விவாதிக்கிறோம் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான காரணி என்னவென்றால் ரெஸிபிரோஸிட்டி தேற்றம் சிங்கள் சோர்ஸ் நெட்வொர்க்கிற்கு மட்டுமே பொருந்தும் எனவே ஒரு நெட்வொர்க் இருந்தால் பல சோர்ஸ்களுடன் இணைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அங்கு ரெஸிபிரோஸிட்டி தேற்றத்தைப் பயன்படுத்த முடியாது இதுதான் நாம் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டிய வரம்பு இல்லையெனில் ரெஸிபிரோஸிட்டி தேற்றத்தை தவறாகப் பயன்படுத்துவோம் இப்போது இந்த அம்சத்தை ஒரு உதாரணத்தின் உதவியுடன் புரிந்துகொள்வோம் எனவே குறிப்பிட்ட தேற்றத்தைப் பற்றி நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்கள் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட சர்க்யூட்டை பார்ப்போம் எங்களிடம் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் E உள்ளது இது 45 வோல்ட் சர்க்யூட்க்கு ஆக கரண்ட் ஐ கொடுக்கும் மற்றும் சர்க்யூட்க்கு நீங்கள் காண்பது போல் 4 ரெசிஸ்டன்ஸ் காட்டப்பட்டுள்ளது இப்போது I மற்றும் E இன் இருப்பிடங்களை நீங்கள் பரிமாறிக்கொண்டால் கரண்ட் I இன் மதிப்புகள் மாறப்போவதில்லை என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட ஏற்பாட்டில் I இன் மதிப்பு என்ன என்பதை முதலில் கண்டுபிடிப்போம் சர்க்யூட்க்கு ஈக்வலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஐ கண்டுபிடிக்க முதலில் முயற்சிப்போம் எனவே சர்க்யூட்க்கு ஈக்வலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இப்போது சர்க்யூட்க்கு ஈக்வலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக 15 ஓம் கிடைத்துள்ளது எனவே கரண்ட் இன் மதிப்பை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எனவே கரண்ட் இருக்கும் இப்போது நீங்கள் கரண்ட் டிவிசன் விதியைப் பயன்படுத்தலாம் ஏனென்றால் இங்கே கரண்ட் 2 பகுதிகளாகப் பிரிக்கப்படுகிறது எனவே இதில் பாயும் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ்களின் கூட்டுத்தொகையால் வகுக்கப்படும் ரெசிஸ்டன்ஸ் களின் மதிப்பாக இருக்கும் எனவே நீங்கள் இங்கே பார்ப்பீர்கள் இப்போது ரெஸிபிரோஸிட்டி தேற்றத்தை நிரூபிக்க நாம் E மற்றும் I இன் இருப்பிடங்களை பரிமாறிக்கொள்வோம் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி சர்க்யூட் மாற்றியமைக்கப்படும் அங்கு நீங்கள் எளிதான திசையை கீழ்நோக்கி பார்ப்பீர்கள் எனவே மைனஸ் அடையாளம் மேலே உள்ளது பிளஸ் அடையாளம் கீழே இருக்கும் மற்றும் கரண்ட் இந்த திசையில் பாயும் I இன் திசையானது முந்தைய உருவத்திலும் வோல்டேஜ் சோர்ஸ் உடன் இணைக்கப்பட்ட இடம் எங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட்டில் உள்ளது மற்றும் முந்தைய வழக்கில் இருந்ததைப் போலவே கரண்ட் I ஐ சர்க்யூட்டின் ஷார்ட் சர்க்யூட் லெக் செக்மென்ட் இல் பாய்கிறது என்று கருதுகிறோம் இப்போது ரெஸிபிரோஸிட்டி தேற்றத்தின் படி சர்க்யூட் மாற்றியமைக்கப்படும் போது I இன் இந்த மதிப்பை மீண்டும் 1 5 ஆம்பியர் என்று நிரூபிக்க வேண்டும் மீண்டும் ஈக்வலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் மதிப்பு என்ன என்பதை இப்போது நீங்கள் பார்த்தால் இந்த விஷயத்தில் சோர்ஸ் கரண்ட் இன் மதிப்பு என்னவென்றால் உங்களுக்கு கிடைத்த 45 வோல்டேஜ் சோர்ஸ் இன் மதிப்பு மற்றும் இந்த சைட்டிலிருந்து சோர்ஸ் ஆல் நீங்கள் கண்ட ரெசிஸ்டன்ஸ் ஆனது சர்க்யூட்க்கு ஈக்வலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் சோர்ஸ் கரண்ட் இன் மதிப்பை நீங்கள் கணக்கிடும் போது அது 4 5 ஆம்பியராக மாறும் இப்போது கரண்ட் டிவிசன் விதிப்படி கரண்ட் I இன் மதிப்பு என்ன என்பதை நீங்கள் மீண்டும் கண்டுபிடிக்கலாம் இரு நிகழ்வுகளிலும் கரண்ட் I ஒரே மாதிரியாக இருப்பதை இப்போது காணலாம் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டில் ரெஸிபிரோஸிட்டி தேற்றம் நியாயமானது என்று நாம் கூறலாம் எனவே மாற்றியமைக்கப்பட்ட சர்க்யூட் மற்றும் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ அதே திசையில் வோல்டேஜ் சோர்ஸ்களிலிருந்து வெளிவரும் கரண்ட் ஆக வைக்கிறோம் வோல்டேஜ் சோர்ஸ் உடன் இணைக்கப்பட்ட கரண்ட் I இன் இந்த பகுதிகளை ஷார்ட் சர்க்யூட் செய்கிறோம் I இன் மதிப்பு முந்தைய வழக்கில் இருந்ததைப் போலவே இருப்பதைக் கண்டறிந்தோம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ரெஸிபிரோஸிட்டி தேற்றம் பொருந்தும் என்பதை இது நியாயப்படுத்துகிறது காம்பென்சேஷன் தேற்றம் என்று அழைக்கப்படும் மற்றொரு தேற்றத்தைப் பற்றி இப்போது பேசலாம் காம்பென்சேஷன் தேற்றம் நெட்வொர்க் அனாலிசிஸ் இன் முக்கியமான கோட்பாடுகளில் ஒன்றாகும் இது எலக்ட்ரிகல் சர்க்யூட்டின் சென்சிட்டிவிட்டியை கணக்கிடுவதில் பெரும்பாலும் அதன் பயன்பாட்டைக் காண்கிறது சென்சிடிவிட்டி என்றால் நீங்கள் வோல்டேஜ் இன் மதிப்பை சிறிது மாற்றும்போது அந்த குறிப்பிட்ட பிரிவில் கரண்ட் எவ்வளவு மாறும் என்பதைச் சொல்லுங்கள் அங்கு நீங்கள் சென்சிடிவிட்டியை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறீர்கள் அந்த குறிப்பிட்ட சர்க்யூட் எலமெண்ட் அல்லது நீங்கள் இப்போது கண்டுபிடிக்க முயற்சிக்கும் குறிப்பிட்ட பிரிவின் சென்சிடிவிட்டி மதிப்பை இது உங்களுக்குத் தரும் குறிப்பாக காம்பென்சேஷன் தேற்றம் என்றால் என்ன இப்போது ஒரு சர்க்யூட்டில் கரண்ட் மாற்றம் ஐக் கணக்கிடுவது கூடுதல் ரெசிஸ்டன்ஸ் ஐ வோல்டேஜ் சோர்ஸ் இன் தொடர்ச்சியான கலவையால் மாற்றுவதன் மூலம் மேற்கொள்ளப்படலாம் இது ஒரிஜினல் கரண்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் ஆகியவற்றின் கலவையாகும் அதே நேரத்தில் சர்க்யூட்டில் உள்ள அனைத்து சோர்ஸ்களையும் அவற்றின் ஈக்வலன்ட் இம்பெடன்செஸ் ஆல் மாற்றுகிறது இதற்கு என்ன அர்த்தம் உங்களிடம் ஒரு நெட்வொர்க் உள்ளது மற்றும் நெட்வொர்க்கின் 2 டெர்மினல்கள் லோடு இணைக்கப்பட்டுள்ளன லோடு இன் மதிப்பு என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் முழு சர்க்யூட்டையும் ஒரு தெவெனின் ஈக்வலன்ட் ஆக மாற்றலாம் நாங்கள் தெவெனின் தேற்றத்தைப் பற்றி விவாதிக்கும்போது அதைப் பற்றி விவாதிக்கிறோம் எனவே லீனியர் 2 டெர்மினல் நெட்வொர்க்கை அதன் தெவெனின் ஈக்வலன்ட் ஆக மாற்றலாம் இங்கே நாம் நெட்வொர்க்கிற்கு தெவெனின் ஈக்வலன்ட் ஐ உருவாக்கியுள்ளோம் இப்போது லோடு இன் மதிப்பில் ஆல் மாற்றம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அந்த விஷயத்தில் ஆக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் இன் புதுப்பிக்கப்பட்ட மதிப்பு லோடு கரண்ட் இல் மாற்றத்தை ஏற்படுத்தும் முன்பு இது லோடு கரண்ட் ஆக இருந்தது அது ஆகிவிட்டது எனவே என்பது க்கு சமமானதல்ல எனவே இன் தாக்கத்தை நீங்கள் காண விரும்பினால் கரண்ட் இன் ஓட்டத்தின் திசையையும் இன் மதிப்பையும் எதிர்க்கும் புதிய வோல்டேஜ் மூலமாக நீங்கள் சர்க்யூட்க்கு சமமாக பிரதிநிதித்துவப்படுத்தலாம் இது உடன் தொடரில் இணைக்கப்படும் இப்போது கரண்ட் பாயும் இன் மதிப்பு இன் மதிப்பாக இருக்கும் இது வோல்டேஜ் சோர்ஸ் இல் நீங்கள் காண்பது ஆக இருக்கும் இப்போது கரண்ட் இன் கணக்கீட்டை காம்பென்சேஷன் தேற்றத்தை நீங்கள் மீண்டும் காண்கிறீர்கள் நீங்கள் இது போன்ற ஏற்பாட்டை வைப்பீர்கள் இன் மதிப்பை எளிதாகக் கண்டுபிடிக்கலாம் எனவே இன் மதிப்பு இருக்கும் எனவே புதுப்பிக்கப்பட்ட சர்க்யூட் உதவியுடன் நீங்கள் கணக்கிடக்கூடிய மதிப்பாக இது இருக்கும் காம்பென்சேஷன் தேற்றத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் இன் தாக்கம் என்ன என்பதை நீங்கள் நேரடியாகக் காணலாம் ரெசிஸ்டன்ஸ் இன் மாற்றத்தின் காரணமாக மற்றும் காம்பென்சேஷன் தேற்றம் இதைத்தான் கூறுகிறது இந்த சர்க்யூட்டில் கரண்ட் மாற்றம் ஐக் கணக்கிடுவது கூடுதல் ரெசிஸ்டன்ஸ் ஐ மாற்றுவதன் மூலம் மேற்கொள்ளப்படலாம் இது வோல்டேஜ் சோர்ஸ் இன் தொடர் கலவையால் சேர்க்கப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் ΔR ஆகும் ரெசிஸ்டன்ஸ் ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் எல் அப்படியே இருக்கும் எனவே RL ΔR புதுப்பிக்கப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கும் அதே நேரத்தில் சர்க்யூட்டில் உள்ள அனைத்து சோர்ஸ்களையும் அவற்றின் சமமான இம்பெடன்செஸ் ஆல் மாற்றும் இதன் பொருள் என்னவென்றால் ஒரிஜினல் தெவெனின் வோல்டேஜ் ஐ நாம் ஷார்ட் சர்க்யூட்டுடன் மாற்றியமைக்கிறோம் எங்களிடம் கரண்ட் சோர்ஸ் இருந்தால் அது அனைத்து சர்க்யூட் மதிப்புகளையும் சர்க்யூட்டில் வைத்திருக்கும்போது ஓபன் சர்க்யூட்களாக இருக்கும் சர்க்யூட்க்கு ஈக்வலன்ட் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு ஆகும் இது சர்க்யூட் க்குள் வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இலிருந்து க்கு ரெசிஸ்டன்ஸ் மாற்றங்களின் மதிப்பு காரணமாக சர்க்யூட் க்குள் பாயும் இன் மதிப்பை இந்த ஏற்பாட்டின் மூலம் நீங்கள் எளிதாகக் கண்டறியலாம் காம்பென்சேஷன் தேற்றம் இதைத்தான் கூறுகிறது இப்போது நாங்கள் இதுவரை விவாதித்ததைப் புரிந்துகொண்டு நியாயப்படுத்துவோம் காம்பென்சேஷன் தேற்றம் உங்களுக்கு வோல்டேஜ் சோர்ஸ் இன் மதிப்பைக் கொடுக்கும் இது நாம் பார்த்த மதிப்பு ஐத் தவிர வேறொன்றுமில்லை மேலும் ஒரிஎண்டேஷன் தோற்றம் ஒரிஜினல் கரண்ட் ஐ எதிர்க்கும் வகையில் இருக்கும் மாற்றாக எந்தவொரு நெட்வொர்க்கின் ரெசிஸ்டன்ஸ் ஐயும் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஆல் மாற்ற முடியும் அதே வோல்டேஜ் ஐ கொண்டிருக்கும் வோல்டேஜ் ட்ராப் ஆல் மாற்றப்படும் ரெசிஸ்டன்ஸ் இன் குறுக்கே வோல்டேஜ் ட்ராப் ஏற்படலாம் எனவே ரெசிஸ்டன்ஸ் இன் மாற்றம் முழுவதும் வோல்டேஜ் ட்ராப் என்பது ஐத் தவிர வேறில்லை அதனால்தான் இது ஈக்விவலெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் உடன் மாற்றப்படுகிறது எனவே இப்போது நாம் கணக்கிட்ட புதுப்பிக்கப்பட்ட சர்க்யூட் கிளைம் ஐ நியாயப்படுத்துகிறதா இல்லையா என்பதைப் இப்போது புரிந்துகொள்ள முயற்சிப்போம் லோடு ஒரு dc சோர்ஸ் நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக் கொள்வோம் அதாவது எங்களிடம் ஒரு சோர்ஸ் உள்ளது மற்றும் லோடு அதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது நாங்கள் தெவெனினின் தேற்றத்தைப் பற்றி விவாதிக்கும்போது இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்க்கு அதன் ஈக்விவலெண்ட் வோல்டேஜ் ஆல் தொடரில் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் ஐ கொண்டு மாற்ற முடியும் என்று விவாதிக்கிறோம் இந்த சர்க்யூட் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி ஈக்விவலெண்ட் சர்க்யூட் மூலம் மாற்றப்படலாம் மற்றும் லோடு டெர்மினல் ab உடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் இன் மதிப்பைக் கணக்கிடுகிறீர்கள் என்றால் எனவே இது எங்களுக்கு கிடைத்துள்ளது என்பது தெவெனினின் ரெசிஸ்டன்ஸ் ஐத் Thevenins resistance தவிர வேறில்லை இப்போது இலிருந்து க்கு லோடு ரெசிஸ்டன்ஸ் இன் மதிப்பை மாற்றினால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம் மீதமுள்ள சர்க்யூட் மாறாமல் இருப்பதால் அடுத்த ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ளபடி தெவெனினின் ஈக்விவலெண்ட் நெட்வொர்க் அப்படியே இருக்கும் இப்போது என்ன நடக்கிறது சர்க்யூட்களின் மற்ற பாராமீட்டர்ஸ் ஒன்றே தெவெனின் ஈக்வலன்ட் இல் எந்த மாற்றமும் இல்லை தெவெனின் ஈக்விவலெண்ட் ஆனது அப்படியே இருக்கும் ஒரே மாற்றம் லோடு ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கும் அது இப்போது ஆகும் புதுப்பிக்கப்பட்ட லோடு ரெசிஸ்டர்ஸ் வழியாக இப்போது பாயும் கரண்ட் எனவே இன் மதிப்பு இப்போது என்னவாக இருக்கும் இப்போது காம்பென்சேஷன் தேற்றத்தைப் பயன்படுத்துகிறோம் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ அதன் இன்டெர்னல் ரெசிஸ்டன்ஸ் உடன் மாற்றுவோம் மேலும் 1 மற்றொரு வோல்டேஜ் சோர்ஸ் ஐ என்று வைக்கவும் இப்போது காம்பென்சேஷன் தேற்றத்தின் படி எங்கள் சர்க்யூட் இதுபோன்று இருக்கும் அங்கு நாம் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ ஷார்ட் சர்க்யூட்டாகக் கொண்டுள்ளோம் இது நெட்வொர்க்கில் உள்ளது இது ஆகும் வோல்டேஜ் சோர்ஸ் ஆன Vth ஐ ஷார்ட் சர்க்யூட் செய்துள்ளோம் இப்போது வோல்டேஜ் சோர்ஸ் ஐ இன் மதிப்பை இணைத்துள்ளோம் இங்கே அளவு இப்படி இருக்கும் ஆனால் அது எதிர் திசையில் இருப்பதால் அது எதிர்மறையாக மாறும் நாம் இறுதியாக நிபந்தனையை எப்போது பெறுவோம் என்று பார்ப்போம் இப்போது இன் மதிப்பு மாற்றம் என்று வைத்துக் கொள்வோம் எனவே என்பது சேர்க்கப்பட்டபோது புதுப்பிக்கப்பட்ட கரண்ட் இன் மதிப்பு மற்றும் ஒரிஜினல் கரண்ட் ஆகும் இப்போது மேலே உள்ள சமன்பாட்டில் மற்றும் இன் மதிப்பை மாற்றுவதன் மூலம் ஐப் பெறுகிறோம்

இப்போது நாங்கள் எளிமைப்படுத்துகிறோம் நாங்கள் இரு டெனோமினேட்டர் இன் தயாரிப்புகளையும் எடுத்து இதைப் பயன்படுத்துகிறோம் நீங்கள் இதை இங்கேயும் இந்த குறிப்பிட்ட இடத்திலும் வைத்து எளிமைப்படுத்துகிறீர்கள்

இப்போது உங்களுக்குத் தெரிந்தவை எனவே எனவே இதன் மூலம் இன் மதிப்பில் மாற்றம் இருக்கும் போது இன் மதிப்பு என்னவாக இருக்கும் என்று கணக்கிட்டோம் இதை நீங்கள் இந்த சர்க்யூட்டிலிருந்து நேரடியாகக் காணலாம் இது என்ற கரண்ட் இன் மாற்றத்தின் மதிப்பை எடுக்கும்போது இதுதான் நாம் பெற்றுள்ளோம் நீங்கள் காம்பென்சேஷன் தேற்றத்தைப் பின்பற்றுகிறீர்கள் என்பதை இது நியாயப்படுத்துகிறது வோல்டேஜ் சோர்ஸ் ஐ நேரடியாக மாற்றலாம் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ நேரடியாக தொடரில் வைக்கலாம் இந்த விஷயத்தில் ரெசிஸ்டன்ஸ் இல் மாற்றம் ஏற்பட்ட இடத்தில் அது ரெசிஸ்டன்ஸ் ஆக ΔR இருந்தது எனவே வோல்டேஜ் சோர்ஸ் இற்கு வைக்கப்படும் மதிப்பு ஒரிஜினல் கரண்ட் ற்கு சமமாக இருக்கும் இது புதுப்பிக்கப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் இன் மாற்றத்தால் ΔR பெருக்கப்படுகிறது மற்றும் அதே நேரத்தில் மற்ற அனைத்து வோல்டேஜ் சோர்ஸ்களையும் அந்த நெட்வொர்க்கில் வைத்திருக்க வேண்டும் அதாவது நாம் சர்க்யூட்டில் இருக்கும் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ ஷார்ட் சர்க்யூட்டாக மாற்றுவோம் எனவே டெரிவேசன்க்குச் செல்லாமல் இன் மாற்றமான சர்க்யூட் மாற்றத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் நீங்கள் நேரடியாக புதுப்பிக்கப்பட்ட வோல்டேஜ் சோர்ஸ் உடன் மாற்றலாம் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் இன் மாற்றத்தின் காரணமாக கரண்ட் இன் மாற்றத்தைக் கண்டறியலாம் எனவே காம்பென்சேஷன் தேற்றத்தை அடிப்படையில் பின்வருமாறு சுருக்கமாகக் கூறலாம் கிளை ரெசிஸ்டன்ஸ் இன் மாற்றம் கிளை கரண்ட் மாற்றங்கள் மற்றும் ஒரிஜினல் கரண்ட் ஐ எதிர்க்கும் கிளையுடன் தொடரில் இருக்கும் ஒரு சிறந்த ஈடுசெய்யும் வோல்டேஜ் சோர்ஸ் இற்கு ஈக்விவலெண்ட் மாற்றங்கள் உள்ளன மற்றும் நெட்வொர்க்கில் உள்ள மற்ற அனைத்து சோர்ஸ்களும் அவற்றின் இன்டெர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆல் மாற்றப்படுகின்றன இதன் பொருள் நெட்வொர்க்கின் இன்டெர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஐத் தவிர வேறில்லை பிற சோர்ஸ்கள் இன்டெர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆல் மட்டுமே மாற்றப்படுகின்றன காம்பென்சேஷன் தேற்றத்தை ஒரு லீனியர் சர்க்யூட்க்கு நேரடியாகப் பயன்படுத்தலாம் என்பதை நியாயப்படுத்தலாம் இது புதுப்பிக்கப்பட்ட வோல்டேஜ் சோர்ஸ் ஐ தொடரில் மாற்றுவதன் மூலம் Δ இன் மாற்றம் நிகழும் ரெசிஸ்டன்ஸ் ஐ கொண்டு புதுப்பிக்கப்பட்ட சர்க்யூட் உதவியுடன் கரண்ட் இன் மதிப்பில் நேரடியாக மாற்றத்தை கண்டறியவும் எனவே இதன் மூலம் எங்கள் இன்றைய அமர்வை முடிக்கிறோம் இந்த குறிப்பிட்ட அமர்வில் 2 கோட்பாடுகளைப் பற்றி விவாதித்தோம் அடுத்த வாரத்தில் அடிப்படை எலக்ட்ரிகல் சர்க்யூட் பாடத்திட்டத்தில் சில புதிய தலைப்புகளுடன் தொடங்குவோம்